செட்டிங் அப் gEDA ngSpice ஆக்டேவ் இந்த வீடியோ கேப்ஸ்யூலில் நம் கணினியில் திறந்த மூல மென்பொருள் தொகுப்புகளை நிறுவுவதற்கான நிறுவல் செயல்முறையை நாம் பார்ப்போம் ஜிஇடிஏ மென்பொருள் கருவிகளை நிறுவுவதே நம்முடைய நோக்கம் எலக்ட்ரானிக் டிசைன் ஆட்டோமேஷன் டூல்செட் பின்னர் சர்க்யூட் சிமுலேஷனுக்கான மிகவும் பிரபலமான தொகுப்பான ngSpice ஐ நிறுவுவோம் அதன் பிறகு ஆக்டேவை நிறுவுவோம் ஆக்டேவ் என்பது MATLAB போன்ற சூழலாகும் இது உங்களின் பல வடிவமைப்புப் பணிகளை ஸ்கிரிப்டிங் செய்வதற்கும் தானியங்குபடுத்துவதற்கும் மிகவும் உதவியாக இருக்கும் எனவே இந்த மூன்று மென்பொருள் தொகுப்புகளை நாம் நிறுவ வேண்டும் மேலோட்டமாக பார்த்துவிட்டு பின்னர் நம் தேவைகளுக்கு கணினியை உள்ளமைப்பதன் மூலம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்னிடம் fedora 23 Linux டெஸ்க்டாப் உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் உள்ள செயல்முறையை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் எனது மாணவர்கள் அதை உபுண்டுவிலும் சோதித்துள்ளனர் எனவே மற்ற லினக்ஸ் விநியோகங்களில் கூட இது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் விண்டோஸ் ல் எனது மாணவர்கள் முயற்சிக்கவில்லை எனவே இது விண்டோஸில் எவ்வாறு செயல்படும் என்பது பற்றி எனக்கு அதிகம் தெரியாது எனவே உங்களில் யாராவது EDA ngSpice மற்றும் Octave ஆகிய விண்டோக்களில் இதை முயற்சிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் முயற்சி செய்து அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை எங்களுக்குத் தெரியப்படுத்தலாம் என்று நான் பரிந்துரைக்கிறேன் அல்லது விண்டோஸ் இயங்குதளத்தில் கிடைக்கும் மாற்று தொகுப்புகளைப் பயன்படுத்தலாம் இதனுடன் இந்த மென்பொருள் தொகுப்புகளை நிறுவும் செயல்முறையை இப்போது தொடங்குவோம் ஃபெடோரா டெஸ்க்டாப் என்பது கூகுள் டிரைவிலிருந்து ரீஸோர்ஸை பதிவிறக்குவதன் மூலம் நிறுவல் செயல்முறையைத் தொடங்குவோம் மேலும் போல்டரை திறப்போம் இங்கே நான் ஒரு dc dc மாற்றி போல்டரை உருவாக்கியுள்ளேன் அந்த போல்டரில் இந்த resource01 zip போல்டரை பதிவிறக்கம் செய்துள்ளேன் இது கூகுள் டிரைவில் உள்ளது மற்றும் இதற்கான லிங்க் கோர்ஸ் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டு போல்டர்கள் மற்றும் ஒரு பைல் readme txt உள்ளது ஒரு பின் பைல் மற்றும் ஒரு குறியீடு பைல் உள்ளது நிச்சயமாக செயல்பாடுகள் என்ன அதை எவ்வாறு பயன்படுத்துவோம் என்பதை நான் பின்னர் உங்களுக்கு விளக்குகிறேன் இப்போதைக்கு பிரித்தெடுக்கவும் அதை அன்சிப் செய்யவும் அதற்குள் இந்த பைல் பார்க்கவும் இந்த நிறுவல் செயல்முறைக்கு மேலே செல்வது எப்படி என்பது பற்றிய படிப்படியான வழிமுறைகளை Readme dot உரை உங்களுக்கு வழங்குகிறது எனவே அந்த readme txt பைலை திறந்து அதை ஒரு பக்கத்தில் வைத்து நாம் செய்ய வேண்டியதெல்லாம் படிகளைப் பின்பற்றுவதுதான் கட்டளைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன அது ஃபெடோரா அமைப்பாக இருந்தால் அதை copy செய்து paste செய்ய வேண்டும் அல்லது அது அமைப்பாக இருந்தால் அல்லது சமமாக இருந்தால் கட்டளை வரி கட்டளைகளை தட்டச்சு செய்ய வேண்டும் மீண்டும் டெஸ்க்டாப்பிற்குச் சென்று ஒரு முனையத்தைத் திறக்கவும் அளவை சரிசெய்கிறேன் அதனால் என்னால் அதைப் பார்க்க முடியும் இப்போது இதை காப்பி செய்து இங்கே பேஸ்ட் செய்யலாம் இது கடவுச்சொல்லைக் கேட்கும் பின்னர் அதை இயக்கும் எனவே என் விஷயத்தில் நான் ஏற்கனவே இந்த அனைத்து தொகுப்புகளையும் நிறுவியுள்ளேன் இது களஞ்சியத்தில் உள்ள தொகுப்புகளைத் தேடி அவற்றை நிறுவும் எனவே உங்களிடம் gschem சரிபார்ப்பு gschem டாக்ஸ் நெட்லிஸ்ட் சின்னங்கள் utils gschem gEDA g ஸ்கீமாடிக் ஆகியவை உள்ளன இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் இதைத்தான் நாம் மிக நீளமாகப் பயன்படுத்துவோம் எனவே சார்பு எதுவும் தீர்க்கப்படவில்லை எல்லாம் நிறுவப்பட்டுள்ளது உங்கள் விஷயத்தில் நீங்கள் இன்னும் gEDA ஐ நிறுவவில்லை என்றால் அது தொகுப்புகளின் பட்டியலைத் தருவதைக் காண்பீர்கள் மற்றும் நிறுவலாமா வேண்டாமா என்று கேட்கும் நீங்கள் ஆம் என்று சொன்னால் அது நிறுவப்படும் அடுத்து நாம் gEDA ஐ கட்டமைக்க வேண்டும் நீங்கள் உண்மையில் g திட்டவட்டத்தைத் திறந்து என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்கலாம் எனவே g schemஐ தட்டச்சு செய்து enter செய்கிறேன் இது போன்ற ஒன்று திறக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் ஒரு நிலை உரையாடல் திறக்கிறது இது ஒரு பாதையின் குறிப்பை உங்களுக்கு வழங்குகிறது அது அங்கிருந்து அதை எடுக்கிறது இது g திட்டவட்டமான r c கோப்பாகும் இது பயனர் பகிர்வு gEDA இல் அமைந்துள்ளது இருப்பினும் இந்த கோப்புகளை மாற்ற ரூட் அனுமதி தேவை இருப்பினும் நீங்கள் தனிப்பயனாக்க விரும்பினால் இந்தக் கோப்புகளின் நகல் உங்கள் user gEDA போல்டரில் இருக்க வேண்டும் அதை நான் விரைவில் உங்களுக்குச் சொல்கிறேன் இதை மூடு gEDA பயனர் இடைமுகம் இப்படித்தான் இருக்கும் இது இருண்ட பின்னணியைக் கொண்டுள்ளது சிலர் இந்த பின்னணியை விரும்பலாம் ஆனால் நான் ஒரு ஒளி பின்னணியில் இருக்க விரும்புகிறேன் மற்றும் இயல்புநிலை g schem ஐ ஒளி bg உடன் திறக்க விரும்புகிறேன் இப்போது இங்கே கொம்போனன்ட்கள் உள்ளன இங்குதான் உங்களிடம் லைப்ரரிகள் உள்ளன அங்கு கொம்போனன்ட்களின் பட்டியல் இங்கே வருகிறது பின்னர் இந்த கொம்போனன்ட்களை ஒரு தாளில் வைக்க நீங்கள் தேர்வு செய்யலாம் இப்போதைக்கு இதை மூடவும் gEDA இன்ஸ்டால் செய்யப்பட்டு இயங்குகிறது மற்றும் அது திறக்கிறது என்பதை நாம் அறிவோம் இந்த கட்டத்தில் நான் அதை உள்ளமைக்க விரும்புகிறேன் ஒளி பின்னணியாக மாற்ற அதை எவ்வாறு கட்டமைப்பது என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் நீங்கள் அதை மாற்ற விரும்பலாம் அல்லது நீங்கள் அதை மாற்ற விரும்பாமல் இருக்கலாம் நீங்கள் இருண்ட பின்னணியைத் தக்க வைத்துக் கொள்ள விரும்பலாம் அது உங்களுடையது ஆனால் அதைச் செய்வது எப்படி என்பதை நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் எனவே நீங்கள் இங்கே readme txt கோப்பில் ஜி நெட்லிஸ்ட் இந்த கட்டளையின் தொடரியல் நகலைப் பார்த்து பின்னர் paste செய்யவும் எனவே இது ஒரு gEDA கட்டளை மட்டுமே அது என்ன செய்வது என்றால் அது பயனர்கள் ரூட் வைத்திருக்க விரும்புகிறோம் எனவே நான் வீட்டிற்குள் சென்று கண்ட்ரோல் எச் அல்லது மறைவை மாற்றினால் அது மறைக்கப்பட்ட கோப்புகளை டாட் முன்னொட்டுடன் காண்பிக்கும் எனவே இது gEDA உருவாக்கப்பட்டது மற்றும் இதில் பதிவுகள் மற்றும் வடிவியல் கோப்பு இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இங்கே நாம் g schem rc மற்றும் gaf rc கோப்புகளை எப்படியும் வைக்க வேண்டும் அதற்குப் பிறகு வருவோம் அடுத்து என்ன செய்வது என்று பார்ப்போம் அடுத்து நாம் ஒரு gaf கோப்பகத்தை உருவாக்க விரும்புகிறோம் இங்குதான் gEDA இன் சின்னங்களை வைக்க விரும்புகிறோம் நாம் உருவாக்கும் தனிப்பயன் சின்னங்கள் இதற்குள் வைக்கப்பட வேண்டும் எனவே அதற்கு இடம் கொடுப்போம் எனவே இதை நகலெடுத்து இங்கே டெர்மினலில் பேஸ்ட் செய்து என்டரை அழுத்தவும் எனவே அது இப்போது என்ன செய்திருக்கும் இந்த gaf கோப்பகத்தை உருவாக்க வேண்டும் அது இப்போது காலியாக உள்ளது ஆனால் அதை சிம்பல்களால் நிரப்ப விரும்புகிறோம் விருப்ப சிம்பல்களால் அடுத்து நாம் gaf க்குள் குறியீடுகள் எனப்படும் மற்றொரு துணை கோப்பகத்தை உருவாக்குகிறோம் அல்லது அங்கு நமது சிம்பல்களை வைப்போம் நகலெடுக்கவும் ஒட்டவும் உள்ளிடவும் இது 2 என்றால் பிழைகளுக்குத் திருப்பிவிடவும் log என்பது பிழைகள் இருப்பின் ஒரு அறிகுறி மட்டுமே நீங்கள் சென்று இந்த பதிவு கோப்பைப் பார்க்கலாம் என்ன நடந்தது என்பதைப் பார்க்கலாம் பிழைகள் எதுவும் இல்லை என்றால் எதுவும் அங்கு உள்ளிடப்படாது எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட வரியை gaf க்குள் இயக்கிய பிறகு உங்களிடம் இது இருக்கும் அதன் உள்ளே குறியீடுகளை வைப்போம் எனவே நாம் என்ன செய்வோம் நாம் இந்த dc dc மாற்றி கோப்புறையில் செல்கிறோம் அதற்குள் ரீஸோர்ஸ் கோப்புறை உள்ளது மற்றும் அதில் குறியீடுகள் கோப்புறை உள்ளது குறியீடுகள் கோப்புறையில் மூன்று துணை கோப்புறைகள் உள்ளன ஒன்று A block A bond மற்றும் A comps என்று அழைக்கப்படுகிறது க்ளாக் ஆதாய ஒருங்கிணைப்பு பெருக்கல் பிஐடி PWM பிரிட்ஜ் PWM சிங்கிள் ஃபேஸ் சாம்பிள் அண்ட் ஹோல்ட் SR லாட்ச் கூட்டுத்தொகைகள் மற்றும் பலவற்றுடன் தொடர்புடைய பல குறியீடுகளை கொண்ட ஒரு பிளாக் கொண்டுள்ளது எனவே இவை தனிப்பயன் தொகுதிகள் இதற்கு பிறகு வருகிறேன் நாம் இதைப் பயன்படுத்தாமல் இருக்கலாம் இருப்பினும் நான் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் A காம்ப்ஸ் என்பது d கோப்புறையின் பொதுவான பாகங்கள் மின்தேக்கி இயல்புநிலை டையோடு ஒரு சக்தி டையோடு ஒரு ஆதாரம் ஒரு ஓட்டம் மூலம் மின்னோட்டம் ஆதாரம் ஒரு கைரேட்டர் ஒரு தூண்டல் ஆற்றல் சுவிட்ச் ஒரு எதிர்ப்பு SCR சமிக்ஞை சுவிட்ச் ஒரு மின்மாற்றி பாலத்திற்கான மின்மாற்றி மற்றொரு ஃப்ளை பேக் மின்மாற்றி முன்னோக்கி மாற்றி மின்மாற்றி ஒரு புஷ் புல் டிரான்ஸ்பார்மர் மற்றும் ஒரு சாதாரண மின்மாற்றி எனவே இவை பயனுள்ளதாக இருக்கும் குறியீடுகள் இது குறிப்பாக ஒரு பிணைப்பு வரைபட உருவகப்படுத்துதலுக்குப் பயன்படுத்தப்படும் குறியீடுகள் எனவே பாண்ட் கிராஃப்களை நன்கு அறிந்தவர்கள் மற்றும் பாண்ட் கிராஃப் மாடலிங் மற்றும் சிமுலேஷன் செய்தவர்கள் அவர்கள் அதைப் பயன்படுத்தலாம் ஆனால் இப்போது நாம் அதைப் பயன்படுத்த மாட்டோம் ஆனால் இருப்பினும் இந்த விஷயத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் கோப்புறையையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் இவை அனைத்தையும் நகலெடுத்து gafக்கு செல்லுங்கள் சின்னங்களுக்குச் சென்று அவற்றை ஒட்டவும் இப்போது நமக்கு வேலை இருக்கிறது சரியான கோப்பகத்தில் எல்லா குறியீடுகளும் உள்ளன இப்போது நாம் சரியான பாதையை ஒதுக்க வேண்டும் எனவே இப்போது நாம் அதைச் செய்துள்ளோம் பாதையை ஒதுக்கி அந்தந்த கோப்புகளை உருவாக்குவோம் இப்போது இங்கே இரண்டு கட்டளைகள் உள்ளன ஒன்று கூறு நூலகத் தேடல் இது இந்தப் பாதையின் மூலம் தேடும் டாலர் பிரேஸ் ஹோம் என்பது சூழல் மாறி இது ரூட் பயனர்களின் பாதையை பின்னர் gaf மற்றும் சின்னங்களாக மாற்றும் இப்போது இது அனைத்து கூறு லைப்ரரி தேடலின் பாதையாக இருக்க வேண்டும் நீங்கள் அதைத் திறக்கும்போது அவை உங்கள் g திட்டத்தில் பிரதிபலிக்கும் அது உருவாக்கப்படும் எனவே இது உங்கள் சொந்த தனிப்பயன் gaf rc கோப்பு அது அங்கு தேடும் பின்னர் இதைப் பார்த்து பாதை சூழல் பாதையை அமைக்கும் எனவே இந்த நகலை இங்கே பேஸ்ட் செய்து இயக்கலாம் எனவே நீங்கள் அதை இயக்கியவுடன் மறைக்கப்பட்ட gEDA கோப்பிற்குள் சென்றால் நான் அதை மறைத்துவிட்டேன் எனவே அதில் ஒரு gaf rc கோப்பு உருவாக்கப்பட்டிருப்பதைக் காண்பீர்கள் எனவே gaf rc கோப்பில் நாம் லைப்ரரி செய்ததைப் பார்க்கவும் இங்கு வந்திருக்கும் பொதுவான நூலகத் தேடல் எனவே gEDAஐ திறக்கும் போது அது இந்த கோப்பைப் பார்க்கும் இந்த பாதை அறிவிப்பைப் பார்க்கவும் பின்னர் பாதையை சரியாக நினைவில் கொள்ளவும் அடுத்து நாம் பின்னணி ஒளியை உருவாக்க விரும்புகிறோம் எனவே அதுதான் இந்த லோட் பில்ட் gda gschem rc அந்த ஜிஎஸ்கேம் ஆர்சிக்குள் வைப்போம் g sym வண்ண வரைபடம் ஒளி bg எனவே டார்க் பி ஜிக்கு பதிலாக லைட் பி ஜி வேண்டும் பின்னர் அதை கெடா ஜிஎஸ்கேம் ஆர்சி ஃபைலில் வைக்கவும் இப்போது நான் கண்ட்ரோல்எச் செய்து எல்லா டாக் முன்னொட்டு கோப்புகளையும் மறைப்பேன் அது கோப்புறைகளை ஒழுங்கீனம் செய்யாது இப்போது மீண்டும் இப்போது நீங்கள் gschem ஐ இயக்கலாம் இப்போது பின்னணி இலகுவாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் உள்ளூர் பயனர்களிடமிருந்து gda கோப்பகம் gschem r c ஐ உள்ளூர் பயனர்களிடமிருந்தும் இது rc என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே சரியாகச் செயல்படும் நீங்கள் அதை முழுத் திரையில் திறக்கலாம் பெரிதாக்குவதற்கு மவுஸின் வீல் பட்டனைப் பயன்படுத்தலாம் பின்னர் கூறுகளுக்குச் செல்லலாம் இப்போது எங்கள் தனிப்பயன் நூலகங்கள் A தொகுதி ஒரு பிணைப்பு கூறுகள் இங்கே பிரதிபலிப்பதைக் காணலாம் எனவே நான் அதைத் திறந்தால் அவை அனைத்தும் இங்கே சின்னங்களாக வருகின்றன அது மிகவும் நன்றாக இருக்கிறது பின்னர் கூறு இப்போது இதை மூடிவிட்டு மீண்டும் டெர்மினலுக்கு திரும்பவும் txt கோப்பிற்குச் சென்றால் உருவகப்படுத்துதலின் அடுத்த பகுதி ngSpice ஐ நிறுவுகிறது எனவே ngSpice ஐ நிறுவுவது மிகவும் நேரடியானது நீங்கள் இதை அப்படியே நகலெடுக்கிறீர்கள் dnf ngSpice ஐ நிறுவி இந்த டெர்மினல் ஸ்கிரீன் கண்ட்ரோல்L ஐ அழிக்க அனுமதிக்கிறேன் அது அழிக்கப்பட்டது இப்போது ஒட்டவும் எனவே sudo இப்போது ngSpice ஐ நிறுவவும் கடவுச்சொல்லை உள்ளிடவும் நிச்சயமாக என் விஷயத்தில் இது ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளது மற்றும் உங்களுடையது நிறுவப்படவில்லை என்றால் குறிப்பிட்ட தொகுப்பில் சேமிக்கப்படும் நிறுவ வேண்டுமா அல்லது நிறுவ வேண்டாமா ஆம் என்பதைக் கிளிக் செய்யாதீர்கள் அதன் பிறகு நீங்கள் tcl spiceஐ நிறுவ வேண்டும் இது ஏற்கனவே இங்கே நிறுவப்பட்டுள்ளது பின்னர் நீங்கள் அத்தகைய செய்தியைப் பெறுவீர்கள் எனவே இப்போது ngSpice உள்ளது மற்றும் நீங்கள் சோதிக்க விரும்பினால் ngSpice help என தட்டச்சு செய்யவும் எனவே இது உங்களுக்கு விருப்பங்களின் மெனுவைக் கொடுக்கும் மற்றும் அதைப் பயன்படுத்துவது எப்படி என்று உங்களுக்குத் தெரியாவிட்டால் ngSpice கையேட்டை பதிவிறக்கம் செய்து அதைப் படிக்க பரிந்துரைக்கிறேன் இது விண்டோஸ்ன் pSpice உடன் மிகவும் ஒத்திருக்கிறது இது உண்மையில் பெர்க்லிக்கு வெளியே உள்ள உலகம் குழுவால் உருவாக்கப்பட்டது பின்னர் உங்களிடம் ngSpice சூழல் வரியில் உள்ளது எனவே ngSpice வேலை செய்கிறது என்பதை அறிந்து இதிலிருந்து விலகுகிறேன் இப்போது எங்களிடம் நிறுவ இன்னும் ஒரு தொகுப்பு உள்ளது அது ஆக்டேவ் ஆகும் ஆக்டேவ் என்பது மிகவும் சக்திவாய்ந்த கருவியாகும் இது MATLAB க்கு சமமான திறந்த மூலமாகும் சில சமயங்களில் MATLAB ஐ விட இது மிகவும் சக்தி வாய்ந்ததாகக் கருதுகிறேன் அது உங்கள் கணினியில் இருக்கும் ஒரு நல்ல தொகுப்பாகும் அதை இங்கே ஒட்டவும் நான் dnf நிறுவலைப் பயன்படுத்தினேன் ஏனெனில் இந்தச் செயல்பாட்டின் போது நான் எல்லா இடங்களிலும் dnf ஐப் பயன்படுத்தினேன் ஏனெனில் இந்த fedora 23 Fedora 22 முதல் நாம் தொகுப்பு நிறுவிக்கு dnf ஐப் பயன்படுத்த வேண்டும் அல்லது fedora 22 க்கு முன் தொகுப்பு நிறுவியை yum ஆகப் பயன்படுத்த வேண்டும் எனவே 22 க்கு முந்தைய ஃபெடோரா பதிப்பைக் கொண்டவர்கள் தயவுசெய்து yum ஐப் பயன்படுத்தவும் மற்றும் உபுண்டு apt get package installer ஐப் பயன்படுத்தலாம் எனவே இந்த Enter ஐ அழுத்தவும் மீதமுள்ள package installer வேலையைச் செய்யும் மேலும் இங்கே எல்லாம் ஏற்கனவே நிறுவப்பட்டிருப்பதையும் சார்புநிலை தீர்க்கப்படுவதையும் பார்க்கிறீர்கள் இப்போது ஆக்டேவ் சரியாக இயங்குகிறதா அல்லது ஆக்டேவ் தட்டச்சு செய்யவில்லையா என்பதை சோதிக்க MATLAB gui போன்று ஒரு gui வெளிவருவதை நீங்கள் இப்போது காண்பீர்கள் இங்குதான் வேலை இடம் உள்ளது இங்குதான் நீங்கள் அனைத்து வேலைகளையும் விண்டோஸ் ல் செய்வீர்கள் எனவே ஆக்டேவ் வேலை செய்கிறது இது பதிப்பு நான்கு கூட்டல் ஆக்டேவின் முந்தைய பதிப்புகளில் பெரும்பாலானவை ஒரு gui ஒருங்கிணைக்காமல் இருக்கலாம் ஆனால் இது ngSpice சூழலைப் போலவே டெர்மினலில் வேலை செய்யும் எனவே நீங்கள் அத்தகைய சூழலில் வேலை செய்ய விரும்பினால் நீங்கள் octave no gui என தட்டச்சு செய்கிறேன் எனவே நீங்கள் அதை முனையத்தில் பெறுவீர்கள் இது மிக விரைவானது மற்றும் இந்த முனைய சூழலிலும் நீங்கள் சமமான நல்ல ப்ரோக்ராம்கள் செய்ய முடியும் எனவே நான் அதை விட்டுவிடுகிறேன் இதனுடன் நாம் மூன்று தொகுப்புகளை நிறுவியுள்ளோம் ஒன்று EDA எலக்ட்ரானிக் டிசைன் ஆட்டோமேஷன் அடுத்தது Spice ngSpice மற்றும் tcl spice நிறுவப்பட்டு பின்னர் ஆக்டேவ் மற்றும் நாம் அதை fedora கணினியில் நிறுவியுள்ளோம் மற்ற விநியோகங்களில் உங்களுக்கு சிக்கல் இருக்காது என்று நம்புகிறேன் தயவுசெய்து அதைப் பின்பற்றவும் பின்னர் இணையத்திலும் உதவியைப் பாருங்கள் நீங்கள் சிக்கல்களில் சிக்கினால் விவாதிக்க ஒரு மன்றம் உள்ளது நாம் செய்ய வேண்டிய கடைசி வேலை ஒன்று உள்ளது அது நான்காவது படியாகும் அது நீங்கள் செய்யத் தேவையில்லாத ஒன்று ஆனால் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மற்றும் உதவியாக இருக்கும் எனவே இது கட்டாயமில்லை எனவே உங்கள் பயனர் வீட்டில் பின் போல்டெர் இல்லை என்றால் ஒன்றை உருவாக்குங்கள் ஒரு பின் போல்டெரை உருவாக்கவும் எனவே ஒரு பின் போல்டெர் உருவாக்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் பின்னர் dc dc க்குள் செல்லவும் இந்த பின் போல்டெர் உள்ளது இங்கு ஆறு கோப்புகள் உள்ளன ng plot ngsim qplot qsim spice read file மற்றும் இந்த updatenet எனவே நீங்கள் அனைத்தையும் நகலெடுத்து மீண்டும் பின்னுக்கு சென்று ஒட்டவும் ngsim மற்றும் qsim ஆகியவை இயங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அவை இரண்டும் எண்ம எழுத்துகள் ஆக்டேவ் ஸ்கிரிப்ட்கள் அதாவது இல் தொடங்குகிறது பயனர் பின் user bin octave எனவே இது இது முனையத்திலிருந்து நேரடியாக ஆக்டேவ்வை இயக்குகிறது எனவே இவை பயனுள்ள ஸ்கிரிப்டுகள் அவர்கள் தேவைப்படும் நேரத்தில் இதைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்வேன் ஆனால் நீங்கள் அதைத் தயாராக வைத்திருப்பது நல்லது எனவே இந்த இரண்டையும் இயக்கக்கூடியதாக மாற்ற வாசிப்பு கோப்பில் இந்த இரண்டு கருத்துகளையும் போட்டுள்ளேன் mod u x qsim ஐ மாற்றவும் எனவே அவை செயல்படுத்தக்கூடியதாக மாற்றப்படும் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது டெர்மினல் சிடி பின் க்குள் செல்லவும் எனவே அதில் ஆறு கோப்புகள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் ch mod u x ngsim எனவே அது செயல்படுத்தக்கூடியதாக மாற்றப்படும் ch mod q x qsim அதுவும் இயங்கக்கூடியதாக மாற்றப்படும் எனவே அதுதான் உங்கள் மென்பொருள் நிறுவல் பகுதி முடிந்தது அடுத்து நமது உருவகப்படுத்துதல் திட்டங்களை உருவாக்கி சுற்றுகளை உருவகப்படுத்தலாம் இந்த பகுதி இந்த நிறுவல் பகுதி ஒரு முறை எனவே இந்தப் பணியை நேர்த்தியாகவும் முறையாகவும் செய்துவிட்டு பிறகு அதை மறந்துவிடுவதற்கான முயற்சியை மேற்கொள்வது மதிப்பு அடுத்து நீங்கள் சுற்றுகள் மற்றும் உருவகப்படுத்துதலில் மட்டுமே கவனம் செலுத்தலாம்